சாலிட்வொர்க்ஸ் தொடர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக 3 டி வரைபடங்களை உருவாக்க சாலிட்வொர்க்ஸ் என்ற மென்பொருள் கருவியைப் பற்றி நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் இன்றைய வகுப்பில் திருகும் மறையும் எவ்வாறு தயாரிப்பது இந்த மறையை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி கொஞ்சம் கற்றுக்கொள்வோம் நாம் அடைய விரும்பும் முதல் குறிக்கோள் இதுதான் முதலில் ஒரு ஆணியை எடுத்து அதில் ஒரு மறையை வெட்டுவதன் ஒரு எளிய திட்டவட்டத்தை மிக விரைவாகப் பார்ப்போம் அதன் பிறகு ஒரு மெட்ரிக் 10 மறையை நிர்மாணிப்போம் எனவே முதல் கட்டம் ஒரு புதிய பகுதியை இருமுறை கிளிக் செய்த பிறகு எங்களுக்கு ஒரு வெற்றுத் திரை இருக்கும் பின்னர் தளங்களில் ஒன்றை நாம் தேர்ந்தெடுப்போம் வலதுதளம் சாதாரண தளத்திற்கு செங்குத்தாக வட்ட உருளையாக நாம் ஒரு ஆணி வரைவோம் இது 5 மில்லிமீட்டர் ஆரம் இருக்கலாம் சரி இப்போது இந்த வட்டத்தை நாம் 3 பரிமாணங்களிலாக எக்ஸ்டுரூட் ஒரு 30 மி மீ இருக்க செய்கிறோம் நம்மிடம் உள்ள இந்த சிலிண்டரில் ஒரு திரிக்கப்பட்ட வெட்டு போன்ற ஒன்றை நாம் உருவாக்க விரும்புகிறோம் வழக்கம்போல் இந்த ஸ்டுட்கள் எப்போதுமே சேம்பர் செய்யப்படுகின்றன எனவே இந்த மேற்பரப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் சாம்ஃபெரிங் உடன் செல்லுங்கள் ஒருவேளை 1 மிமீ சேம்பர் 45 டிகிரியுடன் நாம் செய்கிறோம் நாம் செய்யும்போது அந்த திடமான மேற்பரப்பில் அந்த வகையான சாம்ஃபெரிங் இருக்கும் முதலில் திருகிய வெட்டு செய்ய நாம் செய்ய வேண்டியது ஒரு சுருள்வலய பாதையாகும் ஏனெனில் இந்த திருகுகள் எப்போதுமே ஒரு சுருள்வலய பாதையில் ஒரு திருகு வெட்டு ஒரு கருவி பிட் அல்லது வெட்டு கத்தியைப் கொண்டு வெட்டுகிறது இதனால் அது பொருளை அகற்றி இறுதியாக திருகு மறை உருவாகுகிறது முதலில் நாம் என்ன செய்வது என்றால் இந்த தண்டு சுற்றி ஒரு ஹெலிக்ஸ் பாதையை கட்ட வேண்டும் இதன் முதல் படி சுருள்வலயப் பாதையை கட்டுவதே நாம் அதே 5 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவே நம்மிடம் அந்த வட்டம் உள்ளது அந்த வட்டத்தைச் சுற்றி ஒரு சுருள்வலய திருகல் வேண்டும் அந்த நோக்கத்திற்காக நாம் செய்ய வேண்டியது மேல் மட்டத்தில் செருக விருப்பத்திற்க்கு சென்று அந்த வளைவில் சுருள் வளைவு உள்ளது இப்போது நம்மிடம் இதுபோன்ற மறை உள்ளது ஏனென்றால் இப்போது நாம் செய்யப்போவது பயிற்சி எனவே 20 மிமீ உயரத்துடன் சில சுருள் பாதை அதாவது சுருளின் நீளம் 20 மிமீ சுருதி 1 5 மிமீ ஆகும் இது கடிகார திசை சுருள் ஆகும் இந்த ஹெலிக்ஸ் தொடங்குகிறது நீங்கள் வலது கிளிக் செய்தால் எதையும் புதுப்பிக்க அல்லது மாற்ற விரும்பினால் அம்சங்களைத் திருத்த ஒரு பொத்தான் உள்ளது எனவே இது 90 டிகிரியில் தொடங்குகிறது எனவே இந்த அம்புக்குறியின் நுனியில் இருந்து சுருள் தொடங்குகிறது இந்த வெட்டு கட்டமைக்க விரும்பும் சிலிண்டரைச் சுற்றி செல்கிறது எனவே சுருதி 1 5 மிமீ மற்றும் அது 20 மிமீ வரை செல்லும் இது 90 டிகிரியில் தொடங்குகிறது இது நாம் கட்டும் கடிகார திசையில் உள்ளது எனவே சரி என்பதைக் கிளிக் செய்க அது முடிந்ததும் முன் தளத்திற்குச் சென்று இந்த சுருள் விஷயத்தைக் காணலாம் எனவே இது ஒரு பயிற்சியாக இருப்பதால் நாம் எடுக்கப்போவது ஒரு முக்கோண கத்தி இந்த சுருள் வழியாக செல்ல அதை எடுத்துக்கொள்கிறோம் இது ஒரு மறையை உருவாக்குவதற்க்கான பயிற்சி என்பதால் இந்த முக்கோணத்தை வரைந்த பின் தன்னிச்சையாக இந்த நிலையில் வைக்கிறோம் இந்த முக்கோணத்தை எடுத்தவுடன் இந்த விளிம்புகள் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வந்தால் ஸ்கெட்ச் 3 மற்றும் மறையை காண்போம் இப்போது ஸ்கெட்ச் 3 மற்றும் ஹெலிக்ஸ் ஆகியவற்றைத் தேர்ந்தெடுங்கள் இரண்டும் சிறப்பிக்கப்பட்டுள்ளன இப்போது அம்சங்கள் மட்டத்தில் பாருங்கள் எக்ஸ்டுரூட் அடிப்படையிலான எக்ஸ்டுரூட் வெட்டு மற்றும் சுவீப் வெட்டு போன்றது உள்ளன சுவீப் வெட்டு என்பதைக் கிளிக் செய்க பின்னர் ஒரு திரிக்கப்பட்ட பகுதி கடந்து செல்வது போன்ற ஒன்றைக் காண்போம் எனவே நீங்கள் ஸ்கெட்ச் 3 மற்றும் ஹெலிக்ஸ் பாதைகள் இரண்டையும் எடுக்க வேண்டும் முடிந்தவுடன் வெட்டுக்குச் செல்லுங்கள் இது இந்த வகையான மஞ்சள் நிறத்தைக் காட்டுகிறது பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்து திரிக்கப்பட்ட பகுதியைக் காணலாம் இப்போது ஒரு முறையான மெட்ரிக் 10 மிமீ மறையை உருவாக்குவோம் வழக்கமாக இந்த 10 மிமீ மறைகள் எப்போதுமே ஒரு தலை பகுதியைப் போன்ற ஒன்றைக் கொண்டிருக்கின்றன ஒரு உருளை பகுதி உள்ளது சில மறைகள் சில அறுகோண வகையான கட்டமைப்புகள் உள்ளன படிப்படியாக அந்த m 10 மறையை உருவாக்குவோம் சரியான தளத்தைத் தேர்ந்தெடுப்போம் வலது தளத்திற்கு செங்குத்தாக முதலில் நாம் ஒரு போல்ட் தலையை உருவாக்குகிறோம் தலை எப்போதும் ஒரு வட்டமானது இது நாம் கட்டும் 16 மிமீ விட்டம் கொண்ட வட்டமானது அதாவது 8 மிமீ ஆரம் மேலும் இது 10 மி க்கு ஆழத்தில் இருக்கும் நாம் என்ன செய்வோம் என்றால் எக்ஸ்டுரூட் மூல்ம் 10 மிமீ தலையாக உருவாக்குவது இப்போது மேற்பரப்பில் இந்த செங்குத்தான நிலையில் நாம் ஒரு அறுகோணத்தை வரைகிறோம் அறுகோணம் எனவே 6 பக்கங்களை நாம் உருவாக்குவோம் பின்னர் நாம் ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்துகிறோம் இங்கிருந்து இங்கே 8 மி மீ இருக்க வேண்டும் தரவு புத்தகங்களிலிருந்து நீங்கள் பெறும் நிலையான எண்கள் இவை நீங்கள் ஒரு போல்ட் அல்லது மெஷின் மூலம் ஒரு போல்ட் தயாரித்தால் அல்லது அதைத் தயாரிக்க முயற்சிக்கும்போதெல்லாம் சில நிலையான மரபுகள் உள்ளன உயரம் நீளம் இதுவாக இருக்க வேண்டும் என்று வடிவமைப்பு கணக்கீட்டின் காரணமாக செய்யப்படும் நீங்கள் அழுத்தங்கள் விகாரங்கள் அந்த மறையில் எவ்வளவு பங்கு பயன்படுத்துகிறீர்கள் அதைத் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா இந்த வகையான விஷயங்களைப் பயன்படுத்த ஒருவர் எந்த வகையான பொருட்களைப் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் இயந்திர வடிவமைப்பு தரவு புத்தகங்களில் பெறுவீர்கள் அந்த பரிமாணங்களின் அடிப்படையில் இந்த வகையான திருகுகளை உருவாக்குகிறோம் இப்போது அதற்குள் ஒரு அறுகோண வெட்டு இருக்க விரும்புகிறோம் எனவே அறுகோணத்தின் 6 பக்கங்களிலும் இதைத் தேர்ந்தெடுப்போம் இப்போது எக்ஸ்டுரூட் வெட்டு வேண்டும் வெட்டு ஆழம் நாம் 5 மிமீ 5 5 மிமீ போன்ற ஏதாவது இருக்க முடியும் இதுபோன்ற தலை பகுதியைக் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் அதை ரெஞ்ச் வகையான விஷயங்களைக் கொண்டு இயக்குவீர்கள் இப்போது இங்கே நாம் மற்றொரு வட்டத்தை வரைய விரும்புகிறோம் இதனால் அந்த ஆணியின் உருளையான பகுதியை நாம் வைத்திருக்க முடியும் இது 25 மிமீ நீளமும் 10 மிமீ விட்டம் கொண்ட வட்டமாக இருக்கும் எனவே 5 மிமீ ஆரம் அல்லது 10 மிமீ விட்டம் கட்டுவோம் இந்த வட்டத்தில் நாம் 25 மிமீ நீளம் வரை எக்ஸ்டுரூட் செய்யலாம் எனவே நம்மிடம் அந்த போல்ட் பகுதி உள்ளது வழக்கமாக நாம் கூர்மையான மூலைகளை தவிர்க்க மூலை மழுக்குதல் செய்வோம் கூர்மையான மூலைகளிலும் நாம் 45 டிகிரி 1 மிமீ ஆக இந்த மூலை மழுக்குதல் கொண்டு செய்கிறோம் ஆணி இவ்வாறு செய்யப்படுகிறது இந்த போல்ட் முடிந்ததும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இதைச் சுற்றி ஒரு சுருள்வலைய பாதையையும் ஒரு முக்கோண வகை வெட்டலையும் ஒரு நல்ல வளைவுடன் உருவாக்கி இந்த சுருதி மற்றும் உயர விஷயத்துடன் பொருத்தமாக கடந்து செல்லுமாறு செய்து அதிலிருந்து ஒரு மறையை உருவாக்குங்கள் முதல் படி 5 மிமீ ஆரம் பொருந்தக்கூடிய மேலும் ஒரு வட்டத்தை இத்ற்க்கு செங்குத்தாக உருவாக்க வேண்டும் அந்த 5 மிமீ ஆரம் நம்மிடம் உள்ளது இப்போது அதன் மேல் வரைய அந்த வளைவு சுருளை செருக விருப்பத்தில் தேர்ந்தெடுக்கவும் 20 மிமீ வரை இந்த மறை மற்றும் 1 5 மிமீ சுருதியை நாம் பயன்படுத்த விரும்புகிறோம் மேலும் இது 90 டிகிரி கோணத்தில் தொடங்கலாம் எனவே அதைக் கடந்து செல்ல ஒரு வெட்டுக்கருவியை உருவாக்க நான் ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியும் மற்றும் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இது முடிந்ததும் முன் பார்வைக்குச் செல்லுங்கள் சரி இப்போது இங்கே பெரிதாக்குதல் செய்து நாம் 0 டிகிரிகளுடன் இந்த புள்ளியைக் கடந்து செல்லும் ஒரு மையக் கோட்டை உருவாக்குகிறோம் திசையைப் பார்ப்போம் சரி இப்போது மீண்டும் முன் தளத்திற்குச் செல்லுங்கள் சரி அதில் ஒரு முக்கோணத்தைக் கருத்தில் கொள்வோம் எனவே முக்கோணத்தைப் பயன்படுத்தவும் வெட்டுக்கருவி முனை எப்போதும் இந்த கீழ்நோக்கிய திசையில் இருக்கும் கட்டப்பட்டவுடன் இதை நீக்கி பெரிதாக்கவும் இப்போது இந்த விளிம்பிலிருந்து இந்த உயரம் 1 14 வெட்டுக்கருவி எனக் கருதப்படுகிறது எனவே ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்தி இதைத் தேர்ந்தெடுத்து அந்த இடத்தைத் தேர்ந்தெடுத்து அது 1 14 மிமீ இருக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் மற்றொரு மையக் கோடு நடுப்பகுதியின் மூலம் வரையலாம் அது இந்த புள்ளியைக் கடந்து செல்கிறது சரியாக இருக்கிறது இப்போது அதைச் சுற்றி ஒரு வளைவு போன்ற ஒன்று நமக்குத் தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த வகையான கூர்மையான அல்லது வெட்டுக்கருவியை நாம் விரும்பவில்லை ஒரு மழுங்கியதைப் போன்றது நாம் அதை வைத்திருக்க விரும்புகிறோம் இதனால் ஒரு மென்மையான வளைவு நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும் அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்வோம் நாம் இன்னும் ஒரு மையக் கோட்டை உருவாக்குகிறோம் சரி ஏனெனில் வளைவின் மையம் நமக்குத் தேவைப்படுகிறது இதுதான் புள்ளி இந்த சென்ட்ராய்டில் இருந்து இந்த வரி 0 32 மிமீ இருக்கும் வகையில் ஒரு மையக் கோட்டை இங்கு உருவாக்குவோம் அது முடிந்ததும் இந்த வரியை அகற்றுவோம் சரி நாம் அந்த வரியை அகற்றலாம் மேலும் இதை நீக்கவும் முடியும் இந்த புள்ளிகள் மூலம் நாம் ஒரு வளைவு கடந்து செல்ல விரும்புகிறோம் எனவே ஒரு 3 புள்ளி வில் அந்த புள்ளியை இரண்டாவது புள்ளியை எடுத்து நகர்த்தவும் இப்போது இது இந்த வரியுடன் தொடுகோடாக அமைய வேண்டும் நாம் என்ன செய்வோம் இதைத் தேர்ந்தெடுங்கள் இதைத் தேர்ந்தெடுங்கள் அவை ஒன்றுக்கொன்று தொடுகின்றன அது முடிந்ததும் சரி இதேபோல் அவர்கள் ஒன்றுக்கொன்று தொடுமாறு இந்த வரியைத் தேர்ந்தெடுங்கள் அது முடிந்ததும் சரி இப்போது நாம் என்ன செய்வோம் உருப்பொருள் ஒழுங்கம்மைப்பானுக்குச் செல்லுங்கள் இந்த பகுதியை அகற்றவும் இந்த பகுதியை அகற்றவும் மேலும் இதுவும் எங்களுக்கு தேவையில்லை இதேபோல் இந்த வரிகள் எங்களுக்கு தேவையில்லை பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க எனவே ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இந்த முழு பொருளையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் சுருள் வளைய பாதையையும் தேர்வுசெய்து கட்டுப்படுத்து விருப்பத்தில் அம்சங்களுக்குச் செல்லவும் வெட்டுக்குச் செல்லவும் பின்னர் இந்த முழு விஷயமும் சுழலும் வகையான பகுதியைக் காட்டுகிறது பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க பின்னர் இந்த வழியில் நீங்கள் ஒரு மறை வைத்திருப்பீர்கள் நம்மிடம் இருக்கும் அழகியல் அம்சங்கள் விருப்பங்களுடன் இந்த பகுதியை எவ்வாறு மென்மையாக்குவது வேறு வகையான முக்கோண வெட்டு மற்றும் பிற விஷயங்களைக் கொண்டிருக்கலாமா என்பது போன்ற பிற அம்சங்களும் உள்ளன இந்த திருகின் வெவ்வேறு பார்வைகளைப் பார்ப்போம் முதலில் நாம் என்ன செய்வோம் என்றால் ஐசோமெட்ரிக் காட்சியைப் பார்ப்பது இது ஒரு கட்டுமானமாக இருந்தால் அதை அகற்றலாம் எனவே ஐசோமெட்ரிக் பார்வை என்பது இப்படி தான் இருக்கும் இப்போது 3 வெவ்வேறு காட்சிகளைப் பாருங்கள் முன் பார்வை மேல் பார்வை இடது பக்க பார்வை மற்றும் ஐசோமெட்ரிக் பார்வை போன்றவை இப்போது இந்த திருகிற்கு ஒரு மறையை அமைப்போம் அந்த நோக்கத்திற்காக நாம் செய்வது புதியது ஒரு பகுதியைத் திற சரி இப்போது வலது தளத்தில் செங்குத்தாக நாம் ஒரு அறுகோணக் மறையை வரைய வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காக நாம் ஓவியத்திற்குச் செல்கிறோம் இங்கிருந்து அறுகோண 6 அலகுகளைத் தேர்ந்தெடுங்கள் ஸ்மார்ட் பரிமாணங்களை இங்கிருந்து இங்கே பயன்படுத்தவும் அந்த திருகின் தலை பகுதியை போல் உயரம் எதுவாக இருந்ததோ அதே 16 மிமீ உள்ளது அதைப் பயன்படுத்துகிறோம் மேலும் அந்த உள் பகுதிக்கு மேல் நாம் ஒரு மறையை உருவாக்க வேண்டும் மேலும் ஆணியின் விட்டம் 10 மி எனவே நாம் செய்வது 10 மிமீ வட்ட துளை அதை உள்வட்டம் 10 மிமீ விட்டம் அல்லது 5 மிமீ ஆரம் கிளிக் சரி இப்போது இந்த பொறிக்கப்பட்ட வட்டத்தை நாம் விரும்பவில்லை கன்ட்றோல் பொத்தானை அழுத்தி இந்த வரிகளைத் தேர்ந்தெடுக்கவும் இப்போது இதுதான் நாம் தேர்ந்தெடுத்த மேற்பரப்பு அம்சங்களுக்குச் செல்லுங்கள் எக்ஸ்டுரூடு ஐ தேர்ந்தெடுங்கள் இது ஒரு மறை போன்ற ஒரு வகையை உருவாக்குகிறது எனவே இந்த மறையை கட்ட 6 மிமீ அகலமாக பயன்படுத்துவோம் இப்போது அது நம்மிடம் உள்ளது நம்மிடம் இது இல்லை அதாவது ஒரு சாம்ஃபர் போன்ற ஒன்றை நாம் கொடுக்க விரும்புகிறோம் ஆனால் இப்போது நாம் முக்கியமாக அதன் உள் மறை பகுதியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவோம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு வட்டத்தை வரைய முன் வலது தளத்திற்குச் செங்குத்தாக செல்வது எந்த சுருள் கட்டுமானத்திற்கும் முதல் படி 5 மிமீ வட்டத்தை உருவாக்குவது சரி என்பதைக் கிளிக் செய்க பின்னர் இதை இந்த வழியில் காட்சிப்படுத்துங்கள் நம்மிடம் உள்ள அந்த வட்டத்தைத் தேர்ந்தெடுத்து பின்னர் செருகு விருப்பத்தில் வளைவுக்குச் செல்லுங்கள் சுழல் வளைவு எனவே நம்மிடம் சுழல் வளைவு உள்ளது அங்கு 6 மிமீ வரை உயரத்தை கொடுக்க முடியும் எனவே அந்த நிலை வரை நாம் ஒரு வெட்டு வைத்திருக்க முடியும் ஒருவேளை அதை 6 5 ஆக்குங்கள் இதனால் அது ஒரு வெட்டு என சீராக வெளியே வரும் நாம் வழக்கம் போல் கொடுக்கும் 1 5 மி இது கடிகாரஎதிர் திசையில் உள்ளது மேலும் திசையும் சரியாக இருக்க கிளிக் செய்க உள்ளாக இந்த வட்டம் உள்ளது இந்த சுருள் 90 டிகிரி கோணத்தில் தொடங்குகிறது அதை மீண்டும் சரிபார்க்கலாம் எனவே எடிட் அம்சத்திற்குச் செல்லுங்கள் இது 90 மிமீ 90 டிகிரி எனவே சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது முன் தளத்திற்கு செங்குத்தாக செல்லுங்கள் இங்கே நாம் ஒரு முக்கோண கருவியை உருவாக்க விரும்புகிறோம் எனவே இது நாம் விரும்பும் பகுதியாகும் அந்த நோக்கத்திற்காக நாம் பலகோணத்திற்குச் செல்கிறோம் 3 பக்கங்களும் இதை மையமாகத் தேர்ந்தெடுக்கின்றன இப்போது இந்த முக்கோண கருவி வெட்டுக்கு தலைகீழாக மாற்றுங்கள் ஏனெனில் இப்போது நாம் மேல் பகுதியை அகற்ற விரும்புகிறோம் எனவே முக்கோணம் மேல் பக்கத்தில் இருக்கும் அதை அந்த வழியில் செய்யுங்கள் இப்போது இது 1 1 மி மீ உயரம் இந்த உயரம் 1 14 மி மீ ஆக இருக்க வேண்டும் எனவே இங்கே முக்கோணம் உள்ளது பின்னர் எங்களுக்கு 0 32 மிமீ நீளம் தேவைப்படுகிறது இந்த வழியில் ஒரு மைய வரிசையாக இரதை கருதி பின்னர் ஸ்மார்ட் பரிமாணத்தை பயன்படுத்துகின்றனர் முதல் புள்ளி இங்கிருந்து அது 0 32 மிமீ ஆக வைக்கவும் அது முடிந்ததும் ஒரு குறிப்பிட்ட ஆரம் கொண்டு அந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு ஒரு 3 புள்ளி வில் வளைவை உருவாக்குகிறோம் இப்போது அந்த வரியில் இதைத் தேர்ந்தெடுத்து தொடுகோடக்குங்கள் இதேபோல் இந்த வளைவு வரியைத் தேர்ந்தெடுத்து தொடுகோடக்குங்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் எடுக்கும்போது அந்த கட்டுப்பாட்டு பொத்தானைப் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த முக்கோண கட்டுமானத்தைச் செய்தவுடன் இந்த வட்டத்தை உள்ளாக அகற்றலாம் மேலும் அந்த பகுதியையும் இந்த பகுதியையும் அகற்ற உருப்பொருள் ஒழுங்கமைப்பானை பயன்படுத்தலாம் இந்த சிறிய பகுதிகளை நாம் அகற்றலாம் அது முடிந்ததும் சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது இந்த முழு பொருளும் உள்ளது முதலில் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வந்து பின்னர் கிளிக் பொத்தானை பிடித்தவாறு தேர்ந்தெடுக்க்கவும் இப்போது ஸ்கெட்ச் 3 தேர்ந்தெடுக்கப்பட்டது பின்னர் கட்டுப்பாட்டு பொத்தானை அழுத்திப் பிடிக்கவும் சுருள் வளைவைக் கிளிக் செய்யவும் மேலும் ஸ்கெட்சை கிளிக் செய்யவும் பின்னர் அம்சங்களுக்குச் செல்லவும் சுழல் வெட்டு பயன்படுத்தவும் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் உள்ளாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த பொருளில் அந்த மறைகள் நம்மிடம் உள்ளன இதை நாம் கட்டமைக்கும் வழி சில நேரங்களில் இந்த மறைகளில வெளிப்புற மேற்பரப்பில் சிறிது சேம்பர் இருக்கவே விரும்புகிறோம் ஒரு தட்டையான மேற்பரப்பை நாம் விரும்பவில்லை

அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்வது என்பது தன்னிச்சையான அளவிலான ஒரு வட்டத்தை வரைந்து அந்த ஒரு அம்சத்தைத் தேர்வுசெய்கிறோம் அந்த வட்டத்தை வரைந்த பிறகு அம்சங்களுக்குச் சென்று எக்ஸ்ட்ரூட் கட் பயன்படுத்துகிறோம் அந்த எக்ஸ்ட்ரூடில் நாம் எடுக்கும் திசையை வெட்டி பின்னர் வெட்டுவதற்கு பக்கமாக புரட்டவும் எனவே வெளியே நாம் வெட்டப் போகிறோம் 60 டிகிரி போன்ற குறுகலான கோணத்தை வெளிப்புறமாகக் கொடுக்கிறோம் பின்னர் சரி இப்போது மேல் பக்கமானது தட்டையானது என்று நீங்கள் காணலாம் ஆனால் இவை சற்று குறுகலாக உள்ளன இதேபோல் இதற்கும் நாம் கட்டமைக்கிறோம்

இதற்கு செங்குத்தாக அதே ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தை வரையவும் இந்த மேற்பரப்பை நாம் எடுத்தவுடன் அம்சங்களுக்குச் செல்லுங்கள் எக்ஸ்ட்ரூட் கட் குருட்டு தேர்வுக்கு வெட்டுவதற்கு பதிலாக அனைத்து ஃபிளிப் பக்கங்களிலும் வெட்டு எனத் தேர்வு செய்க இது 60 டிகிரி கோணமாகும் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் நாம் மேல் பகுதி அகற்றினோம் நீங்கள் ஒரு வாஷர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இதுவே மேலும் இந்த பகுதிகள் எப்போதும் சாய்ந்த வெட்டுடன் இருக்கும் இப்போது இந்த வரைபடத்தை சேமிப்போம் எம் 10 ஆக சேமிப்போம் இப்போது மறையை வைத்து சேமிப்போம் நம்மிடம் மறை மற்றும் திருகு இரண்டுமே உள்ளன கூட்டு வரைதல்க்கு சென்று சரி மறை மற்றும் திருகு இரண்டையும் எடுத்து அதை இங்கே வைக்கவும் மறையை செருகி வைக்கவும் இதுதான் நாம் கட்டிய மறை மற்றும் திருகு இப்போது இந்த மேற்பரப்புகளை இணைக்க விரும்புகிறோம் நாம் என்ன செய்ய முடியும் இங்கே இதை மற்றும் இதை என பலவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் சுழலை இந்த சுழலுடன் புணர்ச்சியில் இணைக்க முடியும் அது இல்லையெனில் திருகப்படுமாறு செய்ய முடியும் அல்லது பரப்புகளில் நாம் அது புணர்ச்சியும் செய்வோம் இந்த மேற்பரப்புடன் இந்த மேற்பரப்பை இணைப்பது போன்ற ஏதாவது செய்வோம் சரி என்பதைக் கிளிக் செய்க